சென்ற வகுப்பில் ஒற்றைப் பிளவு விளிம்பு விளைவு இரட்டைப் பிளவு விளிம்பு விளைவு மற்றும் N பிளவுகள் கொண்ட விளிம்பு விளைவு அதாவது கீற்றணி விளிம்பு விளைவு பற்றி பார்த்தோம் நான் இப்பொழுது மிகவும் எளிய தலைப்பான ஃப்ரெனெல் விளிம்பு விளைவு பற்றி விவாதிக்க உள்ளேன் இந்த சோதனை மிகவும் எளிதானது இந்த சோதனையின் அமைப்பும் கடினமானது இல்லை ஆனால் இதனுடைய கணித சமன்பாடு சிறிது கடினமானது நான் இப்பொழுது ஃப்ரெனெல் விளிம்பு விளைவு பற்றி எளிய முறையில் விளக்க உள்ளேன் நான் ஏற்கனவே கூறியபடி ஃப்ரெனெல் விளிம்பு விளைவு என்பது எவ்வாறு பெறப்படுகிறது என்றால் ஒளி மூலம் அல்லது விளிம்பு விளைவை பெறக்கூடிய திரை அல்லது இரண்டும் விளிம்பு விளைவை ஏற்படுத்தும் பிளவுலிருந்து அல்லது தடையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் அது ஃப்ரெனெல் விளிம்பு விளைவு வகையை சார்ந்ததாகும் இந்த விளிம்பு விளைவானது வேவ் ஃப்ரண்ட் மற்றும் இரண்டாம் நிலை சிறு அலைகள் இவற்றை கொண்டதாகும் ஒரு ஒளி மூலத்திலிருந்து கோள வடிவமான வேவ் ஃப்ரண்ட் அல்லது சிறுஅலைகளை நாம் பெறுகிறோம் இதுதான் படத்தில் காட்டியபடி ஒரு துளையாகும் வேவ் ஃப்ரண்ட்இந்த துளை மீது விழுகிறது அதனால் இப்பொழுது உங்களுக்கு இரண்டாம் நிலை சிறு அலைகள் கிடைக்கிறது இந்த சிறு அலைகள் திரையை நோக்கி முன்னேறிச் செல்கிறது இப்பொழுது திரையில் ஒளியின் இன்டன்சிட்டி எவ்வாறு இருக்கும் அதாவது ஒளி மூலமும் திரையும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உள்ளது நாம் இப்பொழுது திரையில் இன்டன்சிட்டி எவ்வாறு வேறுபடுகிறது என்பது பற்றி பார்க்க வேண்டும் இங்கு S என்பது ஒரு சிறிய ஊசித் துவார மூலமாகும் NM ஒரு வேவ் ஃப்ரண்ட் இன் சிறிய பகுதி துளைக்குள் புகுந்து செல்ல அனுமதிக்கிறது படத்தில் பார்த்தபடி இதுதான் இரண்டாம் நிலை சிறு அலைகள் ஆகும் இது எல்லா திசைகளிலும் செல்கிறது படத்தில் காட்டியபடி சிவப்புக் கலரில் உள்ளது முதன்மையான வேவ் ஃப்ரண்ட் படத்தில் பாருங்கள் இதில் ஒவ்வொரு புள்ளியும் ஒரு இரண்டாம் நிலை சிறு அலைகளை உமிழ்கிறது இந்த இரண்டாம் நிலை சிறு அலைகள் எல்லாத் திசைகளிலும் செல்கிறது அதாவது இந்த ஒளி மூலத்திலிருந்து அலைகள் ஆனது பின்புறமும் செல்வது போல் தோன்றுகிறது அதாவது ஒளி மூலத்தை நோக்கியும் அலைகள் செல்வதுபோல் இருக்கிறது ஆனால் சோதனையில் பார்த்தோமென்றால் அது சாத்தியமில்லை நீங்கள் எப்பொழுதும் திரும்பிவரும் அலைகளை பெறமுடியாது எப்பொழுதும் உங்களுக்கு முன்னேறும் அலைகள் தான் கிடைக்கின்றன இங்கு சரிவுக்காரணி என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும் ஒளியின் வீச்சு எந்தத் திசையில் இருந்து வந்தது என்பதை பொருத்ததாகும் படத்தில் காட்டியபடி சிறு அலைகள் ஆனது செல்லும் கோணமானது Ɵ என்றால் சரிவுக்காரணி என்பது KƟ ஆகும் அதை கீழ்க்கண்டவாறு எழுதலாம் KƟ ½ 1 Cos Ɵ கோணமானது 90 டிகிரி என்றால் செங்குத்தான திசையில் சரிவுக்காரணி ஆனது பாதியாக இருக்கும் படத்தில் காட்டிய செங்குத்தான திசையில் ஒளி செல்லும் பொழுது வீச்சானது நான்கில் ஒரு பங்காக இருக்கும் கோணமானது பூஜ்ஜியமாக இருக்கும் பொழுது வீச்சு மற்றும் இன்டன்சிட்டி எவ்வாறு இருக்கும் வீச்சு பாதியாக இருக்கும் வீச்சு அனைத்து திசைகளிலும் சமமாக இருக்காது அது கோணத்தை பொருத்தமாக இருக்கும் அதனால்தான் நாம் சரிவுக் காரணியை எடுத்துக் கொள்கிறோம் படத்தில் காட்டியபடி வட்டத்துவாரத்தினால் உண்டாகும் விளிம்பு விளைவு பற்றி பார்க்கலாம் இப்பொழுது இந்த வட்டத்துவாரத்தினால் திரையில் இன்டன்சிட்டி வளையங்களாக காணப்படுகிறது இப்பொழுது வட்டவடிவ தடையாக இருந்தால் நமக்கு திரையில் என்ன கிடைக்கும் ஒளியானது இதன் வழியாக போக முடியாது இந்தப் படத்தில் காட்டியபடி இந்த புள்ளியானது துவாரத்திற்கு மையமாக உள்ளது இப்பொழுது இன்டன்சிட்டி எவ்வாறு இருக்கிறது என்று பாருங்கள் இங்கு மையத்திலிருந்து ஒளியானது வருகிறது ஆனால் இங்கே கருப்பு வண்ணமாக தெரிகிறது இது சில காரணிகளை பொருத்ததாகும் நாம் திரையின் தூரத்தை வேறொரு தொலைவிற்கு மாற்றினாள் நமக்கு பிரைட் வளையம் கிடைக்கும் அதாவது வட்ட துவாரத்தில் கிடைத்தது போல் கிடைக்கும் மையத்தில் ஆச்சரியமூட்டும் வகையில் நமக்கு பிரைட் வளையம் கிடைக்கிறது இது தூரத்தை மாற்றிய பிறகும் அதே பிரைட் வளையம் கிடைக்கிறது இங்கு நமக்கு கருப்பு வளையம் கிடைக்க வேண்டும் இது ஏனென்றால் ஃப்ரெனெல் விளைவினால் ஏற்படுவதாகும் இது எவ்வாறு ஏற்படுகிறது இதை புரிந்துகொள்வதற்கு ஃப்ரெனெல் அரைக்காலவளையம் என்பதை வடிவமைத்து உள்ளார் இந்த அரைக்கால வளையத்தை உபயோகித்து ஃப்ரெனெல் விளிம்பு விளைவு பற்றி விளக்கலாம் இப்பொழுது ஒளி மூலத்திலிருந்து கோள வடிவ வேவ் ஃப்ரண்ட் வருகிறது படத்தில் பாருங்கள் இதுதான் கோளத்தின் ஒரு பகுதியாகும் புள்ளி P என்ற புள்ளியை எடுத்துக் கொள்வோம் இதிலிருந்து ஒரு நார்மல் வரைந்தோம் என்றால் படத்தில் காட்டியபடி OP என்பது b ஆகும் இப்பொழுது O புள்ளியை சுற்றி நிறைய வட்டங்கள் வரைகிறோம் ஒவ்வொரு வட்டமும் அலைநீளத்தில் பாதியாக இருக்கிறது படத்தில் பாருங்கள் இங்கு OP என்பது b ஆகும் இப்பொழுது P என்ற புள்ளியிலிருந்து ஒவ்வொரு வட்டமும் b λ 2 என்று இருக்கிறது முதல் வட்டமானது b λ 2 இரண்டாவது வட்டமானது b 2λ 2 மூன்றாவது வட்டமானது b 3λ 2 இவ்வாறாக நாம் ஒவ்வொரு வட்டமும் வரைகிறோம் ஒவ்வொரு வட்டத்தில் உள்ள தூரம் ஆனது அலைநீளத்தில் பாதி என்று அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இந்த வட்டங்களின் தூரமானது O என்ற மையத்திலிருந்து வளைவான வில் வடிவத்தை S1 S2 S3 என்று எடுத்துக் கொள்கிறோம் இரண்டு வட்டங்களுக்கு இடையேயான பரப்பை தான் அரைக்காலவளையம் என்று கூறுகிறோம் இதை ஏன் அரைக்காலவளையம் என்று கூறுகிறோம் என்றால் இவற்றிற்கு இடையேயான பாதை வேறுபாடானது அலைநீளத்தில் பாதியாக இருக்கிறது அதாவது இரண்டு அடுத்தடுத்த வட்டங்களுக்கு இடையேயான தூரம் λ 2 என்று இருக்கிறது எந்த வகையான ஒளியானது இங்கு வந்தாலும் அதனுடைய பாதை வேறுபாடானது λ2 என்று இருக்கிறது அதாவது இரண்டு அடுத்தடுத்த பரப்புக்கு இடையேயான பாதை வேறுபாடு λ 2 ஆகும் இதைத்தான் ஃப்ரெனெல் அரைக்காலவளையம் என்கிறோம் OP யை பொருத்து பாதை வேறுபாடு என்னவாக இருக்கும் S 1 P S 2 P S 3 P Sm P பொருத்து பாதை வேறுபாடு என்னவாக இருக்கும் அரை வளையத்தின் பரப்பை கண்டு பிடிக்க இந்தப் படத்தைப் பாருங்கள் இதில் H என்பது ஒளி மூலமாகும் படத்தில் கருப்பு வண்ணத்தில் காட்டப்பட்டிருப்பது வேவ் ஃப்ரண்ட் ஆகும் இப்பொழுது கோள வடிவ வேவ் ஃப்ரண்ட் வருகிறது என்று கருதுவோம் வேவ் ஃப்ரண்ட் மையத்திற்கும் மூலத்திற்கும் இடையேயான தூரம் a என்று இருக்கட்டும் அதாவது HQ என்பது a ஆகும் இப்பொழுது P என்ற புள்ளியில் இருந்து படத்தில் காட்டியபடி ஒரு வட்டம் வரைந்தால் அது கருப்பு வண்ண வேவ் ஃப்ரண்ட்டை தொடுகிறது இப்பொழுது P என்ற புள்ளிக்கும் வட்டம் தொடும் புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் b ஆகும் ஒளியானது H என்ற ஒளி மூலத்திலிருந்து வந்து P என்ற புள்ளியை அடைகிறது மற்றொரு ஒளியானது படத்தில் காட்டியபடி Q என்ற இடத்திலிருந்து வருகிறது இப்பொழுது Q என்ற புள்ளியிலிருந்து ஒரு செங்குத்து வரைந்தோம் என்றால் அது Q' என்ற புள்ளியை தொடுகிறது இப்பொழுது S என்பது இந்த வட்டத்தின் ஆரம் என்று கொள்ளலாம் இது ஒரு தள வேவ் ஃப்ரண்ட் என்றால் நாம் ஆரத்தை கணக்கிட முடியாது ஆனால் இது ஒரு கோள வடிவமான வேவ் ஃப்ரண்ட் அதனால் நாம் ஆரத்தை கணக்கிடுகிறோம் இந்த வட்டம் தான் முதல் வட்டமாகும் இதை நாம் முதல் அரை வளையம் என்று கூறுகிறோம் நாம் ஏன் S அளவை எடுத்துக் கொள்கிறோம் என்றால் பாதை வேறுபாடு கணக்கிடுவதற்காக இப்பொழுது R என்ற புள்ளியில் இருந்து ஒரு செங்குத்து வரைந்தோம் என்றால் அது R' என்ற புள்ளியை தொடுகிறது HQ என்பது a ஆகும் PR' என்பது b ஆகும் ஆனால் PR என்பதும் b ஆகும் படத்தில் பாருங்கள் இங்கு QR என்பது கூடுதலான பாதை வேறுபாடாகும் பாதை வேறுபாடானது எவ்வாறு ஏற்படுகிறது என்றால் ஒரு ஒளியானது மையத்தின் வழியாக செல்கிறது மற்றொரு ஒளியானது படத்தில் காட்டியபடி Q என்ற புள்ளி வழியாக செல்கிறது இப்பொழுது இந்த இரண்டிற்கும் பாதை வேறுபாடு என்னவாக இருக்கும் QR என்பது கூடுதலான பாதை வேறுபாடாகும் நாம் அதை Δ என்று எடுத்துக் கொள்கிறோம் Δ OQ' OR' இப்பொழுது HQQ'என்ற முக்கோணத்தை எடுத்துக்கொள்வோம் இங்கு வட்டத்தின் விட்டம் மிகச் சிறியது என்று எடுத்துக் கொள்கிறோம் HQ2 HQ'2 QQ'2 இப்பொழுது a2 a - OQ'2 S2 OQ' S2 2a இதே மாதிரியாகPRR' என்ற முக்கோணத்திற்கு நாம் எடுத்துக் கொண்டோமானால் கீழ்க்கண்டவாறு நமக்கு கிடைக்கிறது OR' S2 2b இது m ஆவது அரை வளையத்திற்கு ஆரமானது Sm என்று எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது mλ 2 Δ a b 2 ab S2m இங்கு PQ' என்பது b Δ ஆகும் இங்கு Δ λ2 Δ என்பது b மற்றும் S மதிப்பை சார்ந்ததாகும் மேலும் அது a மற்றும் b மதிப்பை சார்ந்ததாகும் இப்பொழுது அரை வளையத்தின் பரப்பளவை கீழ்க்கண்ட சமன்பாட்டின் மூலம் எழுதலாம் இங்கே Sm என்பது m வட்டத்தின் ஆரமாகும் இங்கே பரப்பு என்பது m மதிப்பை சார்ந்தது கிடையாது

2a b ab Sm a ab எந்த அரை வளையத்திலிருந்து ஒளியானது P என்ற புள்ளிக்கு வந்தாலும் பாதை வேறுபாடானது λ 2 என்று இருக்கிறது இங்கு அனைத்து பரப்புகளும் ஏறத்தாள சமமாக இருக்கிறது அது ஆரத்தை பொருத்து இல்லை இரண்டு அடுத்தடுத்த அரை வளையத்தின் பாதை வேறுபாடானது λ2 என்று இருக்கிறது இப்பொழுது P என்ற புள்ளியில் இன்டன்சிட்டி அல்லது வீச்சு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கலாம் P என்ற புள்ளியில் வீச்சு ஆனது கீழ்க்கண்டவாறு இருக்கிறது A A1 A2 A3 - A4 m Am முதல் அரை வளையத்தின் பரப்பு என்பது A1 என்றும் இரண்டாவது அரை வளையத்தின் பரப்பு என்பது A2 என்றும் எடுத்துக் கொள்கிறோம் இங்கு A2 என்பது மைனஸ் இது ஏனென்றால் அதனுடைய கட்ட வேறுபாடானது π மதிப்பாக இருக்கிறது அல்லது பாதை வேறுபாடு λ 2 என்று இருக்கிறது அதனால் தான் நாம் A2 என்று எடுத்துக் கொள்கிறோம் இங்கு m அரை வளையத்தின் வீச்சு Am ஆகும் இப்பொழுது m என்பது ஒரு ஒற்றைப்படை எண் எனில் நாம் கீழ்க்கண்டவாறு சமன்பாட்டை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் A A1 2 A1 2 A2 A32 A32- A4 A5 2 Am 2 A A1 2 Am 2 இப்பொழுது m இரட்டைப்படையாக இருந்தால் A A1 2 - Am 2 இப்பொழுது Am ˂˂ A1 இருந்தால் A A1 2 அதாவது முதல் அரை வளையத்தின் வீச்சில் பாதி மற்றும் இரண்டாம் அரை வளையத்தின் வீச்சில் பாதி என்று எடுத்துக் கொள்கிறோம் பிறகு இதனுடைய சராசரி இரண்டாவது அரை வளையத்தின் வீச்சிற்கு சமமாக இருக்கும் இதுதான் அரை வளையத்தின் கோட்பாடாகும் P என்ற புள்ளியில் நமக்கு கிடைக்கும் நிகர வீச்சு முதல் வளையத்தின் கிடைக்கும் வீச்சில் பாதியாக இருக்கும் இப்பொழுது இதற்கானஇன்டன் சிட்டி இதற்கு இரு மடியாக இருக்கும் P என்ற புள்ளியில் இன்டன்சிட்டி என்னவாக இருக்கும் அனைத்தையும் கூட்டினால் கிடைப்பதாக இருக்கும் அதாவது A1 பிளஸ் A2 பிளஸ் A3 அனைத்தும் சமமாக இருக்கிறது எனவே mAm ஆக இருக்கும் அல்லதுA யின் இருமடியாக இருக்கும் I A2 A21 4 P என்ற புள்ளியிலிருந்து ஒரு நார்மல் வரைய வேண்டும் பிறகு நாம் அரைக்காலவளையங்கள் வரைந்து அவை இன்டன்சிட்டி கிடைப்பதற்கு எவ்வாறு பங்களிக்கிறது என்று பார்க்கலாம் இவ்வாறாக திரையில் இன்டன்சிட்டி எவ்வாறு கிடைக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு எளிய முறையாகும் இது தவிர மிகக் கடினமான முறையிலும் நாம் கணக்கிடலாம் எளிய முறையில் கணக்கிடுவதற்கு இந்த அரைக்காலவளையங்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது ஃப்ரெனெல் அரைக்காலவளையங்கள் சமன்பாட்டை நாம் எழுதலாம் Here m λ 2 S2m 2 1a 1b 1a 1b m λ S2m 1 f இங்கு a என்பது ஒளி மூலத்திற்கும் தடைக்கும் உள்ள தூரமாகும் இங்கு b என்பது தடைக்கும் திரைக்கும் உள்ள தூரமாகும் இங்கு a மற்றும் b என்பது மாறாததாகும் எனவே Sm என்பது m மதிப்பிற்கு நேர்விகிதத்தில் இருக்கும் அதனால்தான் ஒரு குறிப்பிட்ட a b மற்றும் λ மதிப்பிற்கு நாம் அரை வளையங்கள் வடிவமைக்க முடியும் இங்கு Sm என்பது m வட்டத்தின் ஆரம் என்றால் Sm என்பது m ன் வர்க்கமூலம் ஆகும் முதல் வளையத்தின் ஆரம் 1 என்று எடுத்துக் கொண்டால் S1 என்பது ஒன்றின் வர்க்கமூலம் ஆகும் இவ்வாறாக இரண்டாவது அரை வளையம் என்பது இரண்டின் வர்க்கமூலம் ஆகும் மூன்றாவது அரை வளையம் என்பது மூன்றின் வர்க்கமூலம் ஆகும் நீங்கள் ஒரு பேனாவையும் காகிதத்தையும் எடுத்துக்கொண்டு 1 0 1 இரண்டின் வர்க்கமூலம் மூன்றின் வர்க்கமூலம் நான்கின் வர்க்கமூலம் என்று இவற்றை ஆரமாக எடுத்துக்கொண்டு ஒரே மையம் உடைய வட்டங்கள் வரைந்தால் ஃப்ரெனெல் அரைக்காலவளையங்கள் ஆகும் இப்பொழுது நீங்கள் ஒற்றைப்படை வளையங்கள் அல்லது இரட்டைப்படை வளையங்கள் ஏதாவது ஒன்றை கருப்பு மையினால் மூடிவிட்டால் மற்றவை ஒளி புக கூடியவையாக இருக்கும் இப்பொழுது என்ன நிகழும் அதாவது A1 மைனஸ் A2 பிளஸ் A3 மைனஸ் A4 என்று இருக்கும் அதாவது முதலாவது அரை வளையம் மூன்றாவது அரை வளையம் ஐந்தாவது அரை வளையம் இவை அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் இவை அனைத்து வீச்சுக்களும் கூட்டப் படுகின்றன அதாவது A1 பிளஸ் A3 பிளஸ் A5 என்று கூட்டினால் நமக்கு P என்ற புள்ளியில் இன்டன்சிட்டி கிடைக்கும் நமக்கு மிகப் பெரிய அளவிலான இன்டன்சிட்டி கிடைக்கிறது இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் செய்யும் வேலையை செய்கிறது அதாவது ஒரு கான்வெக்ஸ் லென்சின் மேல் ஒளியை பாய்ச்சினோம் என்றால் ஒளியானது குவிய தூரத்தில் மிக அதிக இன்டன்சிட்டி தரும் இப்பொழுது கீழ்க்கண்ட சமன்பாட்டின் படி நமக்கு கிடைக்கிறது

இங்கு a என்பது ஒளி மூலத்தின் தூரம் b என்பது திரையின் தூரம் இது கான்வெக்ஸ் லென்ஸின் குவிய தூரம் போல் உள்ளது இவ்வாறாக ஃப்ரெனெல் அரைக்காலவளையங்கள் செயல்படுகிறது நாம் அடுத்த வகுப்பில் இதற்கான சோதனையை பார்க்கலாம்